இப்போது சுய சோதனையில் கட்டமைக்கப்பட்டதைப் பற்றி பேசுகிறோம் சிப் மூலம் தன்னை சோதிக்கக்கூடிய ஒரு நுட்பத்தின் முக்கிய அம்சங்களைப் பார்ப்போம் தேவைகள் என்ன பின்னர் இதை நாம் ஓரளவிற்கு எவ்வாறு அடைய முடியும் என்பதைப் பார்ப்போம் வெளிப்புற சோதனையைப் போல நம்மால் சிறப்பாக செய்ய முடியாது ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே சுய சோதனையில் கட்டமைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அடிப்படை கருத்து என்னவென்றால் சிப்பிற்குள் சில கூடுதல் வன்பொருள்களைச் சேர்ப்பது அதாவது சோதனை உருவாக்கம் மற்றும் மறுமொழி மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளேயே செய்ய முடியும் வழக்கமான அணுகு முறை என்ன நாம் என்ன செய்வோம் என்று பார்ப்போம் வழக்கமான அணுகுமுறை என்ன என்பதை நான் இங்கே வரைபடமாகக் காட்ட முயற்சிக்கிறேன் எனவே எனக்கு சோதனையின் கீழ் ஒரு சர்க்யூட் உள்ளது CUT எனக்கு ஒரு செயல்பாட்டு விவரக்குறிப்பு உள்ளது உள்ளீடுகள் உள்ளன வெளியீடுகள் உள்ளன எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் முதலில் ஒரு கருவியைப் பயன்படுத்துகிறேன் நான் ஒரு டெஸ்ட் ஜெனரேஷன் கருவியைப் பயன்படுத்துகிறேன் அங்கு இந்த சர்க்யூட் நெட் பட்டியலுடன் நான் வழங்கும் உள்ளீட்டைப் போலவே சொல்லலாம் அல்லது இது போன்ற ஒருவித விவரக்குறிப்பு மற்றும் டெஸ்ட் ஜெனரேஷன் கருவி எனக்கு சோதனை திசையன்களின் தொகுப்பைக் கொடுக்கும் இப்போது இது ஒரு முறை செய்யப்படுகிறது இப்போது சர்க்யூட்கள் தயாரிக்கப்பட்டவுடன் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் ஈக்விப்மன்ட் அல்லது ATE எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்தி சோதனை முறைகளை ATE நினைவகத்தில் ஏற்றுவோம் மேலும் ATE இந்த சிப் அமைந்திருக்கும் ATE இல் இந்த உள்ளீடுகளை உருவாக்கும் அதேபோல் வெளியீடுகளும் இங்கே வழங்கப்படும் எனவே சோதனை முறைகளைப் பயன்படுத்துவதற்கும் பதிலை மதிப்பிடுவதற்கும் ATE கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ATE மிகவும் விலையுயர்ந்த கருவியாகும் நாம் அதைப் பயன்படுத்தினாலும் மொத்த உற்பத்தி செலவிலும் ஒரு பகுதி ATE இன் செலவு ஆகும் எனவே இது மிகவும் வழக்கமான அணுகுமுறையாகும் ஆனால் இங்கே நம் டெஸ்ட் ஜெனரேஷன் மற்றும் மறுமொழி மதிப்பீடு இரண்டும் சிப்பிலேயே செய்கிறோம் எனவே சோதனையை உருவாக்க நாங்கள் ஒரு வெளிப்புற சோதனை ஜெனரேட்டரை நம்பவில்லை இயற்கையாகவே சிப்பில் இதைச் செய்ய எங்களுக்கு கூடுதல் வன்பொருள் தேவை எனவே இந்த வகையான கூடுதல் வசதியை சிப்புகளுக்குள் செயல்படுத்தியுள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இதனால் அது தன்னை சோதிக்க முடியும் BIST எனவே BIST செயல்பாட்டைக் கட்டுப்படுத்த நமக்கு குறைந்தபட்சம் 2 பின்கள் தேவை எனவே ஒரு பின் சோதனைக் கட்டுப்பாடாக இருக்கும் அதன் வேலை என்னவென்றால் சிப்பை சோதனை செய்ய சொல்வதாகும் அந்த பின் செயல்படுத்தப்பட்டால் சிப் வெளிப்புற தலையீடு இல்லாமல் உட்புறமான சோதனையைத் தொடங்கும் இரண்டாவது பின் சோதனை முடிந்ததும் நல்லது அல்லது கெட்ட வெளியீட்டை குறிக்கும் அது நான் நல்லவன் அல்லது நான் கெட்டவன் என்று சொல்லும் எனவே BIST பொதுவாக இதை விட வேறு எதையும் சொல்லாது அது சிப் நன்றாக வேலை செய்கிறது அல்லது கண்டறியப்பட்ட ஏதேனும் தவறு இருப்பதாக சொல்லும் எனவே இப்படிதான் சிப்பின் உட்புறம் இருக்கும் இதற்கு முன்பு சர்க்யூட்டுகள் மட்டுமே சோதனையின் கீழ் இருந்தன ஆனால் இப்போது டெஸ்ட் ஜெனரேட்டர் ரெஸ்பான்ஸ் கம்பாக்டர் உள்ளது இது ஏன் நமக்குத் தேவை என்று சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் மற்றும் நான் சொன்னது போல் வெளிப்புறமாக BIST செயல்பாட்டைத் தொடங்க அல்லது செயல்படுத்த எங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு சிக்னல் தேவை மேலும் சோதனையின் முடிவை மதிப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு சிக்னல்தேவை இப்போது நமக்கு ஏன் BIST தேவை அதன் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம் முதலில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது நமக்கு விலையுயர்ந்த தானியங்கி சோதனை உபகரணங்கள் தேவையில்லை இந்த ATE மிகவும் அதிநவீன உபகரணங்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் இது பருமனான உபகரணங்கள் இது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நிறுவப்பட வேண்டும் எனவே நாம் சிப்பை சோதிக்க விரும்பும் போது நாம் ATE க்கு அருகில் சென்று ATE ஐ ஆன் செய்து டெஸ்ட் வெக்டர்கள் பயன்படுத்தி சோதனை செய்ய வேண்டும் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு சிப்பில் BIST அம்சம் வைத்திருந்தால் சிப்பை சோதிக்க ATE க்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை உங்கள் ஆய்வகத்தில் கூட அதைச் சோதிக்கலாம் எனவே கள சோதனைக்கு பயன்படுத்தலாம் கண்டறிதல் என்பது எந்த சிப் மோசமானது என்பதை நீங்கள் அடையாளம் காண முயற்சிக்கிறீர்கள் கண்டறிதல் என்பது தோல்வியின் மூலத்தை அடையாளம் காண்பது எனவே பொதுவாக ஒரு அமைப்பில் மென்பொருள் சோதனைகள் என்று ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் முதல் முறையாக கணினியை இயக்கும்போது டெஸ்க்டாப் அல்லது மடிக்கணினியில் நீங்கள் பார்த்ததைப் போல ஒரு மென்பொருள் கண்டறியும் ஒரு மென்பொருள் ப்ரோக்ராம் இயங்கத் தொடங்குகிறது எனவே இது சில வழக்கமான சோதனைகளை செய்கிறது இது நினைவகம் போன்றவற்றை சரிபார்க்கிறது மற்றும் ஏதேனும் தவறு இருப்பதைக் கண்டால் அது ஒரு குறியீட்டைக் கொண்டு அறிக்கை செய்கிறது எனவே எது அல்லது எந்த துணை அமைப்பு சரியாக வேலை செய்யவில்லை என்பதை அடையாளம் காண அந்த குறியீடு என்ன என்பதை நாம் டிகோட் செய்ய வேண்டும் இப்போது BIST இந்த வகையான மென்பொருள் சோதனைகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடும் ஆனால் மென்பொருள் சோதனையில் பொதுவாக உள்ள சிக்கல் என்னவென்றால் மென்பொருள் சோதனைகள் மிகவும் தளர்வான மற்றும் சுருக்கமான முறையில் சோதனைகளை மேற்கொள்கின்றன வன்பொருளிற்கான ஃபால்ட் கவரேஜ் மிகவும் குறைவாக உள்ளது கண்டறியும் தீர்மானமும் மிகவும் குறைவாக உள்ளது சில நேரங்களில் உங்கள் கணினியின் மதர் போர்டில் ஒரு தவறு இருப்பதாக மட்டுமே கூறப்படும் ஆனால் அது மதர் போர்டில் இயங்கும் ஒரு மென்பொருள் ப்ரோக்ராமினால் என்பதை சொல்லாது மற்றும் அது அதிக நேரம் எடுக்கும் ஆனால் BIST மூலம் இதை வன்பொருளில் செய்ய முயற்சிக்கிறோம் நீங்கள் இதை செய்தால் அதன் நன்மைகள் நிச்சயமாக உண்டு சோதனை முயற்சி குறைவு ஏனெனில் அதற்கான நேரம் குறைவு கண்டறிதல் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் சிப் மட்டத்தில் சிப்புக்கான சோதனையை நீங்களே செய்யலாம் அதை நீங்கள் களத்தில் செய்ய முடியும் என்பதால் உங்கள் கணினி பராமரிப்பு மற்றும் பழுதுபார்க்கும் செலவுகள் மிகக் குறைவாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்தில் உள்ள களத்திற்கு சென்று தவறுகளை கண்டறிவதற்கு மாறாக உங்களிடத்தில் உள்ள சிறிய ஆய்வகத்திலேயே செய்யலாம் இப்பொழுது BIST இன் ஒட்டுமொத்த வடிவமைப்பை பார்க்கலாம் எனவே நான் சோதிக்க வேண்டிய சர்க்யூட்டை வைத்திருக்கிறேன் அதற்கு என்னென்ன கருவிகள் வேண்டும் எனவே இந்த முழுப் படமும் நிச்சயமாக சில்லுக்குள் செல்லும் ஒன்று எனக்கு ஒரு மாதிரி ஜெனரேட்டர் தேவை எனவே இது எனது சோதனை முறைகளை உருவாக்கும் இப்போது நான் ஒரு நல்ல சோதனை ஜெனரேட்டரைக் கொண்டிருக்கிறேன் என்று வாதிடலாம் இது சில மிகச் சிறிய சோதனை முறைகளை உருவாக்க முடியும் அதை ஒரு ரோமில் வைத்திருக்கிறேன் மற்றும் ரோம் சிப்பின் உள்ளேயே இருக்கட்டும் ஆனால் அது சாத்தியம் ஆனால் ROM இன் மேல்நிலை மிக அதிகமாக இருக்கும் சில சர்க்யூட்களுக்கு உங்களுக்கு 1000 டெஸ்ட் வெக்டர்கள் தேவை என்பதை அறிய முடிகிறது எனவே அவற்றை சேமிக்க உங்களுக்கு 1000 சொற்களைக் கொண்ட ஒரு ரோம் தேவை நிச்சயமாக வன்பொருளுடன் ஒப்பிடும்போது ரோம் அணுகல் நேரம் மெதுவாக இருக்கும் எனவே பொதுவாக என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த மாதிரி ஜெனரேட்டர் என்பது ஒரு வகையான வன்பொருள் கட்டமைப்பாகும் இது மிக வேகமாக இயங்கக்கூடியது மற்றும் சோதனைக்கு பயன்படும் சில வடிவங்களை உருவாக்குகிறது எனவே இந்த மல்டிபிளெக்சர் நீங்கள் சாதாரண செயல்பாட்டு பயன்முறையில் இருக்கிறீர்களா என்று தேர்ந்தெடுக்கும் அதாவது இந்த முதன்மை உள்ளீடு உள்ளே செல்ல வேண்டுமா அல்லது இந்த முறை செல்ல வேண்டிய சோதனை பயன்முறையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை தேர்ந்தெடுக்கும் இதேபோல் இங்கே சாதாரண பயன்முறையில் சர்க்யூட்களின் வெளியீடு முதன்மை உள்ளீடுகளான PO க்கு செல்லும் ஆனால் சோதனை பயன்முறையின் போது உங்களிடம் உள்ள சில்லுக்குள் ஒரு பதில் காம்பாக்டர் இருக்கும் இதை நான் விளக்குகிறேன் நான் மீண்டும் ஒரு சுற்றுக்கு 1000 சோதனை முறைகளைப் பயன்படுத்துகிறேன் என்றால் அதற்கு 10 வெளியீட்டு கோடுகள் உள்ளன என்று வாதிடுவேன் எனவே நான் 1000 பிட் தகவல்களையும் 1000 சோதனை திசையன்களுடன் தொடர்புடைய இந்த 10 வெளியீட்டு வரிகளையும் உருவாக்குவேன் எனவே நான் எத்தனை 1000 ஐக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொன்றும் அத்தகைய 10 வரிகள் உள்ளன எனவே இது 10 கிலோபைட் தரவுகளாக இருக்கும் உங்களிடம் 100 கிலோபைட் தரவு மன்னிக்கவும் 10 10 வரிகளை 1000 ஆக ஆம் 10 கிலோபைட் தரவு இருக்கும் எனவே நீங்கள் வாதிடக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த 10 கிலோபைட் எதிர்பார்த்த பதிலை மீண்டும் ஒரு ரோம் இல் சேமிப்பேன் சோதனை நடக்கும் போது நான் அவற்றை பிட் மூலம் ஒப்பிடுவேன் நிச்சயமாக இங்கே நன்றாக செய்ய முடியும் ஆனால் உங்கள் மேல்நிலை அதிகமாகிவிடும் உங்கள் உள்ளீட்டு திசையனை சேமிக்க உங்கள் வெளியீட்டு பதிலை சேமிக்க நீங்கள் ஒரு ரோம் பயன்படுத்துவீர்கள் என்று நீங்கள் கூறினால் உங்களுக்கு மிகப் பெரிய திறன் கொண்ட பெரிய அளவிலான ரோம் தேவை ஏனெனில் ஒரு நவீன நாள் சுற்றுகளுக்கு உங்களுக்கு மில்லியன் கணக்கான சோதனை திசையன்கள் தேவை படலாம் மற்றும் சுற்றுகளில் 100 வெளியீடுகள் இருக்கலாம் எனவே நீங்கள் சேமிக்க வேண்டிய சோதனை தரவின் அளவு மிகவும் பெரியதாக இருக்கும் எனவே ஒரு பதில் காம்பாக்டர் என்று ஒன்று உங்களுக்குத் தேவை இது சோதனைத் தரவின் அளவை ஒப்பீட்டளவில் சிறிய அளவிற்குக் குறைக்கும் மேலும் ஒரு சிறிய ROM ஐப் பயன்படுத்தி அந்த சிறிய மதிப்பிற்கான சரியான பதிலை சுருக்கத்திற்குப் பிறகு சேமிக்கலாம் எனவே சுருக்கத்திற்குப் பிறகு நீங்கள் ரோம் இல் சேமிக்கப்பட்டுள்ள தங்க மதிப்புடன் சுருக்கப்பட்ட பதிலை ஒப்பிடலாம் எனவே அவை பொருந்தினால் உங்கள் சோதனை கடந்துவிட்டது என்று சொல்வது நல்லது அது தோல்வியுற்றால் அது மோசமானது என்று நீங்கள் கூறலாம் ஆனால் சில விஷயங்கள் உள்ளன இந்த சர்க்யூட்டில் PI இல் இருந்து மல்டிபிளெக்சருக்கான இணைப்பு வரை BIST சரிபார்க்காத சில விஷயங்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது பேட்டர்ன் ஜென ரேஷனில் இருந்து சர்க்யூட்டுக்கு மற்றும் சுற்றுக்கு பதிலளிக்கும் காம்பாக்டருக்கு மட்டுமே சோதிக்கிறது ஆனால் இந்த PI இணைப்பு PO இணைப்பு இங்கே ஏதேனும் தவறு இருந்தால் இந்த பாதைகள் சோதிக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது சீரற்ற முறை சோதனை என்பது மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான கருத்தாகும் எனவே இதுவரை நாம் கூறியது மற்றும் பார்த்தது என்னவென்றால் நம்மிடம் ஒரு சுற்று இருக்கிறது ஒரு பிழைகள் உள்ளன கண்டறியக்கூடிய ஒரு சிறிய சிறிய தவறுகளைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் டெஸ்ட்ஜெனரேஷன் சிக்கலானது என்றும் குறிப்பாக பெரிய சுற்றுகளுக்கு நேரம் எடுக்கும் என்றும் நாங்கள் கூறினோம் இப்போது ஒரு மாற்று உள்ளது இங்கே நாம் சோதனை முறை தலைமுறையை மறந்துவிடுகிறோம் என்று சொல்கிறோம் நாங்கள் ஒரு சோதனை முறை ஜெனரேட்டரைப் பயன்படுத்துவதில்லை சில வகையான சீரற்ற வடிவங்களை நன்றாகப் பயன்படுத்துவோம் சீரற்ற வடிவங்கள் என்றால் அவை முற்றிலும் சீரற்ற வடிவங்களாக இருக்கும் ஆனால் என்ன நீங்கள் உருவாக்குபவை உண்மையில் போலி சீரற்ற வடிவங்கள் போலி சீரற்ற வடிவங்கள் என்பது சரியான நேரத்தில் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய வடிவங்களைக் குறிக்கிறது மேலும் இந்த போலி சீரற்ற வடிவங்கள் பொதுவாக வன்பொருள் கட்டமைப்பைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன இது லீனியர் ஃபீட்பேக் ஷிப்ட் ரெஜிஸ்டர் அல்லது LFSR என அழைக்கப்படுகிறது எனவே நாம் என்ன செய்ய முடியும் நாம் ஒரு LFSR ரைப் பயன்படுத்தலாம் இது மிகவும் எளிமையான வன்பொருள் அமைப்பு கொண்டது அல்லது 1000 சீரற்ற வடிவங்களை உருவாக்கலாம் மற்றும் தவறு உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தி அந்த 1000 சோதனை முறைகளையும் சீரற்ற வடிவங்களைப் பயன்படுத்தி தவறு என்ன என்பதைக் கண்டறியலாம் தவறுகளின் சதவீதம் எவ்வளவு என்பதும் கண்டறியப்படலாம் எனவே எங்கள் தவறான பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்க மதிப்பை எட்டியிருப்பதை நீங்கள் கண்டால் இந்த பல வடிவங்களைப் பயன்படுத்துவோம் என்று நாங்கள் கூறலாம் நான் உதாரணம் தருகிறேன் 1 மில்லியன் சோதனை முறைகளைப் பயன்படுத்திய பின்னரே உங்கள் விரும்பத்தக்க நிலை எட்டப்பட்டிருப்பதைக் கண்டோம் ஒரு வழக்கமான சோதனை தலைமுறைக்கு இந்த 1 மில்லியன் மிகப் பெரிய எண்ணிக்கையாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் 1 மில்லியன் வடிவங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ATE இல் எங்காவது சேமிக்கப்படுகின்றன நாம் இந்த வடிவங்களை ATE நினைவகத்தில் ஏற்ற வேண்டும் ஆனால் இங்கே 1 மில்லியன் கடிகார சுழற்சிக்கு இயங்குகிற ஒரு LFSR உள்ளது எங்கும் சரியாக சேமிக்க எதுவும் இல்லை நான் 1 ஜிகாஹெர்ட்ஸின் கடிகார அதிர்வெண்ணைப் பயன்படுத்தினால் இந்த 1 மில்லியன் வடிவங்கள் சரியாக செயல்பட 1 மில்லி விநாடி நேரம் மட்டுமே ஆகும் எனவே இங்கே நேரம் ஒரு பிரச்சினை அல்ல எனவே இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே சோதனை நீளம் பெரிதாக இருக்கலாம் ஆனால் டெஸ்ட் ஜெனரேஷன் மிகவும் அற்பமானது மேலும் நாம் விரும்பிய அளவிலான தவறான கவரேஜை அடையும் வரை தொடரலாம் ஆனால் சில நேரங்களில் இது BIST க்கு பொருந்தாது ஒரு கட்டத்திற்கு அப்பால் நம்மால் தவறுகளை கண்டறிய முடியவில்லை என்பதைக் காணலாம் பின்னர் மீதமுள்ள தவறுகளை கண்டறிய நீங்கள் ATPG கருவிக்கு மாறலாம் ஆனால் BIST பயன்பாட்டிற்கு நாங்கள் இதைச் செய்யவில்லை நாங்கள் வழக்கமாக தூய சீரற்ற வடிவ சோதனையே செய்கிறோம் எனவே வழக்கமான சுற்றுகளின் நடத்தை இது போன்றது எனவே நான் சென்று போலி சீரற்ற சோதனை முறைகளின் எண்ணிக்கையைப் பயன்படுத்துகையில் இவை சோதனை திசையன்களின் எண்ணிக்கை மற்றும் போலி சீரற்ற தன்மையைப் பயன்படுத்துகின்றன எனவே தவறு உருவகப்படுத்துதலின் மூலம் வழக்கமான வளைவுடன் தவறான கவரேஜை தொடர்ந்து கண்காணிக்கிறேன் எனவே இது வேகமாக அதிகரித்துக்கொண்டே போகும் ஆனால் 1 புள்ளியைத் தாண்டி அது இப்போது குறைந்த மட்டத்தில் இருக்கும் எனவே இந்த புள்ளியை நீங்கள் அடையாளம் காண முடிந்தால் இது எனது உகந்த எண்ணிக்கையிலான சோதனை திசையன்கள் என்று நான் சொல்லலாம் இப்போது இந்த எண் சர்க்யூட்டில் இருந்து சர்க்யூட்டுக்கு மாறுபடும் எனவே கொடுக்கப்பட்ட சர்க்யூட்டுக்கு தவறான உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தி மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது லீனியர் ஃபீட்பேக் ஷிப்ட் ரெஜிஸ்டர் என்ன என்பதை பார்க்கலாம் LFSR ன் பெயருக்கு ஏற்றவாறு இது ஒரு ஷிப்ட் ரெஜிஸ்டர் ஆகும் இது வன்பொருள் சர்க்யூட் சார்ந்த ஷிப்ட் ரெஜிஸ்டர் ஒரு பின்னூட்ட சுற்று உள்ளது மற்றும் பின்னூட்ட சுற்று நேரியல் பின்னூட்டாகும் இங்கே நாம் கணித விவரங்களுக்கு செல்லவில்லை இந்த ஊட்ட சுற்று பிரத்தியேக OR கேட் கொண்டுள்ளது மற்றும் XOR செயல்பாடு ஒரு நேரியல் செயல்பாடு என்பதை நிரூபிக்க முடியும் அதனால்தான் இது நேரியல் கருத்து என்று அழைக்கப்படுகிறது LFSR போலி சீரற்ற வடிவங்களின் மிகச் சிறந்த ஆதாரமாகக் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இது பல பயன்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சீரற்ற எண் உருவாக்கம் நிச்சயமாக ஒரு பயன்பாடாகும் ஆனால் நீங்கள் பலரும் சைக்ளிக் ரிடன்டன்சி செக் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இது பிழை சரிபார்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் வன் வட்டுகளில் சில தரவை சேமிக்கும்போது தகவல்தொடர்புக்காக எல்லா இடங்களிலும் பிழைகள் இருக்கலாம் CRC என்பது பிழைகளைக் கண்டறிய மிகவும் பொதுவான மற்றும் பிரபலமான வழியாகும் இங்கு மீண்டும் ஒரு வகையான CRC செக்சம் அல்லது கையொப்பத்தை உருவாக்க LFSR ஐ பயன்படுத்துகிறோம் பதில்களின் சுருக்கத்தைப் பற்றி நாம் பேசும் இடத்தில் மீண்டும் ஒரு LFSR ஐ பயன்படுத்தலாம் என்பதையும் பின்னர் பார்ப்போம் எனவே LFSR எப்படி இருக்கும் ஒரு LFSR க்கு வகை 1 அல்லது வகை 2 என 2 மாற்று கட்டமைப்புகள் உள்ளன வகை 1 ஒரு XOR கேட் என்ற கருத்தை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய கிளாசிக்கல் கட்டமைப்பாகும் நீங்கள் D1 D2 D3 D4 ஐக் காண்கிறீர்கள் அல்லது இவை ஷிப்ட் ரெஜிஸ்டர் உடன் இணைக்கப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப்புகள் ஆகும் இவை D ஃபிளிப் ஃப்ளாப்புகள் எனவே கடைசி ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு இந்த XOR இன் உள்ளீட்டில் மீண்டும் வழங்கப்படுகிறது மேலும் இங்கே D1 போன்ற வேறு சில வெளியீடுகளும் XOR இன் உள்ளீடாக வழங்கப்படுகின்றன எனவே இங்கே ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து பயன்படுத்தலாம் நான் D2 D3 D4 ஆகியவற்றிலிருந்து எடுக்கலாம் அல்லது அனைத்தும் ஒன்றாகவும் பயன்படுத்தலாம் மற்றும் ஷிப்ட் பதிவேட்டின் வெளியீடு முதல் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உள்ளீடாக வழங்கப்படுகிறது எனவே இந்த LFSR க்கு வெளிப்புற உள்ளீடு இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை ஆரம்ப மதிப்புடன் ஏற்றி கடிகாரத்தைப் பயன்படுத்தினால் அது சென்று தன்னாட்சி முறையில் இயங்கும் அது தொடர்ந்து சில வடிவங்களை உருவாக்கும் எனவே LFSR ன் மாற்று அமைப்பு உள்ளது இது தரவுச் சுருக்கத்திற்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது அங்கு பின்னூட்ட சுற்றுகளில் XOR ஐப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நாங்கள் பின்னூட்டத்தை நேரடியாகப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த XOR gateகளை இடையில் எங்காவது பயன்படுத்தலாம் நீங்கள் XOR gateகலைப் பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த வரியிலிருந்து உள்ளீடுகளில் ஒன்றை எடுத்துக்கொள்வீர்கள் எனவே இங்கே ஒரு XOR கேட் இருக்க முடியும் எனவே இங்கிருந்து ஒரு உள்ளீடு வரும் இங்கிருந்து ஒரு உள்ளீடு இது போன்றது எனவே இது வகை 1 LFSR வகை 2 LFSR எனவே LFSR ஐ பயன்படுத்தி ஒரு மாதிரியை உருவாக்கும் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இது போன்ற வகை 1 LFSR ஐ எடுத்துக்கொள்வோம் அங்கு எனக்கு 4 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் 4 பிட்LFSR உள்ளது பின்னூட்ட இணைப்பு இது போன்றது D4 இலிருந்து மற்றும் D1 இலிருந்து LFSRன் வெளியீடு D1 க்கு வழங்கப்படுகிறது இப்போது ஒரு LFSRன் பண்பு நீங்கள் பின்னூட்ட இணைப்பை எடுக்கும் இடத்தைப் பொறுத்தது இப்போது இந்த பின்னூட்ட இணைப்பு இந்த LFSRன் கட்டமைப்பாகும் இது LFSRக்கு குறிப்பாக இந்த பல்லுறுப்புக்கோவையால் குறிக்கப்படுவது அல்லது வகைப்படுத்தப்படுவது போன்ற சிறப்பியல்பு பல்லுறுப்பு எனப்படும் ஒன்றை வரையறுக்கலாம் இதன் பொருள் என்ன சக்தி 4 க்கு x எனில் இதில் x ஒரு அளவுரு x க்கு சக்தி 4 இதைக் குறிக்கிறது x சக்தி 4 க்கு x சக்தி 3 க்கு x சக்தி 2 க்கு x சக்தி 1 க்கு x மற்றும் சக்தி 0 க்கு x எனவே இங்கே எங்களுக்கு x இலிருந்து சக்தி 4 க்கும் x க்கு சக்தி 1 க்கும் ஒரு இணைப்பு உள்ளது அதனால்தான் இந்த 2 சொற்களும் உள்ளன மேலும் 1 கூட இருக்கும் ஏனென்றால் நீங்கள் x உடன் சக்தி 0 ஐ இணைக்கிறீர்கள் எனவே அதற்கு பதிலாக இதில் இங்கிருந்து ஒரு இணைப்பு உள்ளது பின்னர் x க்கு பதிலாக சக்தி 1 க்கு அது x க்கு சக்தி 2 x சதுரமாக இருக்க வேண்டும் இங்கே ஒரு இணைப்பு வடிவம் இருந்தால் அது x கனசதுரமாக இருந்திருக்கும் எனவே பிரத்தியேகத்தின் உள்ளீட்டுடன் நீங்கள் இணைக்கும் இடத்திலிருந்து உங்கள் தட்டுதல் புள்ளிகளைப் பொறுத்து உங்கள் சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவை மாறுபடும் இது சிறப்பியல்பு பல்லுறுப்பு என அழைக்கப்படுகிறது இப்போது இந்த D1 இங்கே இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்படும் வடிவங்களைப் பார்ப்போம் D4 D3 D2 D1 LFSR ஐ 1 0 0 0 1 0 0 0 உடன் துவக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே நாங்கள் கடிகாரத்தைப் பயன்படுத்தும்போது ஒரு மாற்றம் இருக்கும் மேலும் ஒரு புதிய பிட் கிடைக்கும் அதில் இருக்கும் D4 மற்றும் D1 இன் XOR எனவே இது D1 மற்றும் இந்த D4 சரியானது எனவே நீங்கள் சென்று இந்த d4 மற்றும் D1 0 மற்றும் 1 போன்றவற்றை மாற்றுகிறீர்கள் எனவே அடுத்த முறை நாங்கள் அதை மாற்றுவோம் இந்த D1 இல் மாற்றப்படும் அடுத்த 1 மற்றும் 0 நீங்கள் மீண்டும் மாற்றினால் 1 மாற்றப்படும் எனவே 1 1 1 மற்றும் 0 மீண்டும் 1 1 மாற்றப்படும் 1 1 1 மீண்டும் 1 0 மீண்டும் 1 மாற்றப்படும் ஆனால் இப்போது 1 மற்றும் 1 0 XOR 0 ஆக இருக்கும் எனவே இப்போது 0 மாற்றப்படும் 1 மற்றும் 0 மீண்டும் 1 இதுபோன்று மாற்றப்படும் நீங்கள் சென்று கடிகாரங்களைப் பயன்படுத்துகையில் சில வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையின் பின்னர் இந்த 1 0 0 0 மீண்டும் நிகழ்கிறது எனவே மீண்டும் 1 0 0 க்குப் பிறகு இதே முறை மீண்டும் வரும் எனவே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மீண்டும் செய்வதற்கு முன் 15 வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன எனவே இங்கே எந்த வடிவம் காணவில்லை என்று யூகிக்க முடியுமா அனைத்து 0 வடிவமும் இல்லை நீங்கள் எல் ஆரைப் பார்க்கிறீர்கள் எல்லா 0 வடிவமும் மிக அதிகம் நீங்கள் ஆபத்தான உட்குறிப்பைச் சொல்லலாம் இந்த எல் ஆரை அனைத்து 0 வடிவங்களுடனும் ஏற்றும்போது அது அனைத்து 0 மாநிலத்திலும் இருக்கும் ஏனென்றால் XOR 0 மற்றும் 0 0 ஆக இருக்கும் 0 மாற்றப்படும் எனவே சரியான ஷிப்ட் மற்றும் 0 உள்ளே வருகிறது எனவே இது அனைத்தும் 0 ஆகவே இருக்கும் எனவே ஒரு தரவு உருவாக்கும் பயன்பாட்டிற்காக எல் ஆரை நாம் விரும்பும் போதெல்லாம் அதை ஒருபோதும் 0 உடன் ஏற்றக்கூடாது இது நாம் தேர்ந்தெடுத்த மிகச் சிறந்த எல் ஆர் ஆகும் ஏனென்றால் 0 ஐத் தவிர மற்ற 15 வடிவங்களையும் உருவாக்க முடியும் இந்த எண்களின் தசம சமமான 8 ஐப் பார்த்தால் 1 0 0 0 என்பது 8 1 3 7 15 14 12 10 5 பின்னர் 11 6 மற்றும் இந்த எண்களில் சீரற்றதாகத் தெரிகிறது இப்போது சீரற்ற தன்மைக்கு சில நிலையான சோதனைகள் உள்ளன எனவே எல் ஆரால் உருவாக்கப்பட்ட வடிவங்களை மக்கள் சீரற்ற தன்மையுடன் மதிப்பிட்டுள்ளனர் மேலும் ஒரு சோதனையைத் தவிர சீரற்ற தரம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இது மற்ற சோதனைகள் மிகவும் திருப்திகரமாக தேர்ச்சி பெறவில்லை எனவே நீங்கள் சீரியல் பிட் வடிவத்தை விரும்பினாலும் நீங்கள் எந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீட்டையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் இதுவும் சீரற்ற 0 1 1 1 மற்றும் 0 1 0 1 1 மற்றும் 0 0 1 1 0 1 இதுவும் சீரற்றது முறை நீங்கள் ஒரு இணையான வடிவத்தை சீரற்றதாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தொடர்ச்சியாக நீங்கள் எந்தவொரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீட்டையும் எடுக்கலாம் ஆனால் சீரற்ற விஷயத்தில் திருப்தி அடையாத ஒரு சோதனை மட்டுமே இது ஏனெனில் அடிப்படை கட்டமைப்பு ஒரு ஷிப்ட் பதிவேடு குறுக்காக 0 0 0 0 ஒரு முறை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் 1 1 1 1 எனவே இவை சரியான முறையில் மாற்றப்படுகின்றன எனவே இது வெவ்வேறு பிட்களுக்கிடையில் குறுக்கு தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது இது தோல்வியுற்ற ஒரு சொத்து இப்போது LFSRன் சில வரையறைகள் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் 4 பிட் LFSR எடுத்துள்ளோம் நாங்கள் 15 வடிவங்களை உருவாக்கியுள்ளோம் எனவே பொதுவாக ஒரு n பிட் அல்லது என் ஸ்டேஜ் LFSRக்கு நாம் உருவாக்கிய சக்தி n மைனஸ் 1 முறைக்கு அதிகபட்சம் 2 ஐ வைத்திருக்க முடியும் ஆரால் உருவாக்கப்பட்ட அத்தகைய வரிசை அனைத்து 0 வடிவங்களையும் தவிர மற்ற அனைத்து வடிவங்களும் உருவாக்கப்படுகின்றன அவை அதிகபட்ச நீள வரிசை அல்லது m வரிசை என அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த எல் ஆரைப் போன்ற சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவை தட்டுதல் புள்ளிகள் அவை சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவையை வரையறுக்கின்றன எனவே ஒரு m வரிசையை உருவாக்கும் பண்பு பல்லுறுப்புக்கோவை ஒரு ப்ரிமிட்டிவ் பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த எடுத்துக்காட்டுக்கு இது பழமையான பல்லுறுப்புக்கோவையாக இருந்தது அதனால்தான் 15 வடிவங்கள் உருவாக்கப்பட்டன எனவே இது மற்றொரு வரையறை மறுக்கமுடியாத பல்லுறுப்புக்கோவை என்பது ஒரு காரணி இல்லாத பல்லுறுப்புக்கோவையாகும் இப்போது பழமையான பல்லுறுப்புக்கோவை ஒரு வகை மறுக்க முடியாத பல்லுறுப்புறுப்பு ஆகும் எனவே இந்த வகையான பழமையான பல்லுறுப்புக்கோவைகளை அடையாளம் காண வழிகள் உள்ளன இந்த பழமையான பல்லுறுப்புக்கோவைகளின் விரிவான பட்டியல்கள் பல்வேறு இடங்களில் கிடைக்கின்றன எனவே நான் உங்களுக்கு சிலவற்றைக் காட்டுகிறேன் இந்த எண்ணிக்கை ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது அதாவது LFSRல் உள்ள நிலைகளின் எண்ணிக்கை இவை நீங்கள் குழாய் எடுக்கும் இடத்திலிருந்து ஒரு குறியீட்டு வகையாகும் 3 1 0 என்றால் நீங்கள் நிச்சயமாக தட்டுகிறீர்கள் என்று அர்த்தம் கடைசி கட்டத்திலிருந்து 3 இருக்கும் மற்றும் 1 மற்றும் 0 எனவே பல்லுறுப்புக்கோவை 4 க்கு x கியூப் பிளஸ் x பிளஸ் 1 ஆக இருக்கும் x 4 x பிளஸ் 1 இதேபோல் 16 க்கு இந்த 32 இது 64 எனவே நீங்கள் 32 பிட் LFSR ஐ இது போன்ற ஒரு பழமையான பல்லுறுப்புக்கோவை எடுத்துக் கொண்டால் அதாவது இந்த பல தட்டுதல் புள்ளிகள் இருக்கும் பின்னர் நீங்கள் ஒரு மின்சுற்று வைத்திருக்க முடியும் இது சக்திக்கு 2 மைனஸ் 1 முறைக்கு 2 ஐ உருவாக்க முடியும் அதாவது 4 பில்லியன் வடிவங்கள் எங்களிடம் 4 பில்லியன் சீரற்ற வடிவங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் வசதியான சுற்று உள்ளது எனவே இது ஒரு பெரிய நன்மை எனவே நான் முதலில் சொன்னது போல இந்த m வரிசைகளில் சில சுவாரஸ்யமான பண்புகள் உள்ளன அது மீண்டும் நிகழும் காலம் 2 க்கு சக்தி n மைனஸ் 1 ஆகும் அதாவது பிட் ஒரு பி பிளஸ் ஐ n க்கு மைனஸ் 1 க்கு சமமாக p க்கு ஐ க்கு சமமாக இருக்கும் இது p க்கு பிறகு மீண்டும் நிகழ்கிறது 0 அல்லாத எந்த மாநிலத்திலிருந்தும் தொடங்கி LFSR மற்ற 2 வழியாக சக்தி n மைனஸ் 1 மாநிலங்களுக்குச் செல்லும் இதை மீண்டும் செய்வதற்கு முன்பு ஒருமுறை எண்ணிக்கை பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையிலிருந்து 1 ஆல் வேறுபடுகிறது எனவே நீங்கள் எந்த பிட்களுக்கும் வெளியீட்டு நெடுவரிசையைப் பார்த்தால் நீங்கள் ஒரு சாதாரண உண்மை அட்டவணையைப் பாருங்கள் அங்கு நீங்கள் 2 சக்தி n பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை மற்றும் ஒரு முறை சமமாக இருக்கும் இப்போது இங்கே எங்களிடம் 0 முறை இல்லை எனவே இப்போது பூஜ்ஜியங்கள் 1 குறைவாக இருக்கும் எனவே ஒருமுறை எண்ணிக்கை பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை 1 ஆல் தாண்டும் மேலும் இங்கு வேறு சில பண்புகளும் உள்ளன அவை தற்போதைய சூழலில் மிக முக்கியமானவை அல்ல உருவாக்கப்பட்ட பிட்களின் வரிசையில் நீங்கள் அளவு n இன் சாளரத்தை ஸ்லைடு செய்தால் ஒவ்வொரு பைனரி வடிவங்களும் ஒரு காலகட்டத்தில் சரியாக ஒரு முறை காணப்படும் அதாவது நான் சொல்வது போல் அகலம் 4 இன் சாளரத்தை ஸ்லைடு செய்தால் இதைப் பார்ப்பது போன்றது 0 1 1 1 பின்னர் 1 1 1 1 பின்னர் 1 1 1 0 1 1 0 1 1 0 1 0 எனவே இவை சரியாக ஒரு முறை மற்றும் தனித்துவமாக தோன்றும் இப்போது நிச்சயமாக அது இயங்கும் இடத்தில் வேறு சில சொத்துக்கள் உள்ளன எனவே இங்கே நாம் அதை விரும்பவில்லை இப்போது நீங்கள் இங்கு ஆர்வமாக உள்ள ஒன்று m வரிசையின் சீரற்ற பண்புகள் ஏனென்றால் m வரிசையின் நல்ல போலி சீரற்ற பண்புகள் உள்ளன தானியங்கு தொடர்பு குறுக்கு தொடர்பு 0 ஆனால் 2 வெளியீட்டு பிட்களுக்கு இடையிலான குறுக்கு தொடர்பு 2 தொடர்ச்சியான வெளியீட்டு பிட்கள் ஷிப்ட் பதிவு இணைப்பு காரணமாக நாங்கள் கூறியது போல் மோசமாக உள்ளது எனவே BIST போன்ற ஒரு பொதுவான சோதனை சூழலில் நமக்குத் தேவையான பல வடிவங்களை உருவாக்கலாம் எனக்கு 1 பில்லியன் வடிவங்கள் நன்றாக வேண்டும் என்று நான் சொன்னால் நான் அதை செய்ய முடியும் எனவே 1 ஜிகாஹெர்ட்ஸ் கடிகாரத்துடன் நான் சோதனை செய்வதற்கு 1 வினாடி மட்டுமே தேவை மற்றும் நல்ல விஷயம் என்னவென்றால் அதிகபட்ச கடிகார வேகத்தை நாம் சோதிக்க முடிகிறது இது வேக சோதனையில் அழைக்கப்படுகிறது அங்கு சில தவறுகளும் எழுகின்றன சுற்று தாமதங்கள் அவை முக்கியமான நேரங்களும் கண்டறியப்படும் ஸ்கேன் வடிவமைப்புகளில் நாம் அடிக்கடி இதுபோன்ற தவறுகளை கண்டறியவில்லை எனவே இதன் மூலம் நாம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வருகிறோம் எங்கள் அடுத்த விரிவுரையில் BIST இன் மற்ற பகுதியைப் பார்ப்போம் எனவே சோதனை தலைமுறை பகுதியை நாங்கள் பார்த்துள்ளோம் ஆனால் இப்போது பதில்களைப் பெற்ற பிறகு நான் எவ்வாறு சுருக்கும் மற்றும் ஒப்பிடும் பகுதியை அடுத்த விரிவுரையில் காணலாம்